மனிதவள மேலாண்மையின் அடுத்த அமர்வுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நாம் பயிற்சி மற்றும் மேம்பாடு பற்றி இன்னும் கூடுதலான விஷயங்களைப் பற்றிப் பேசலாம் எனது பெயர் ஆராத்னா மாலிக் நான் IIT கரக்பூரில் இருக்கும் வினோத் குப்தா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் உதவி பேராசிரியராக இருக்கிறேன் நாம் கடந்த அமர்வில் பயிற்சி மற்றும் மேம்பாடு பற்றிப் பேசிக் கொண்டிருந்தோம் அதில் ஒரு நிறுவனத்தில் இருக்கும் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிப்பது தொடர்பான பல்வேறு சிக்கல்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் இன்று ஒரு நிறுவனத்தில் மேற்கொள்ளப்படும் குறிப்பிட்ட பயிற்சி நுட்பங்களைப் பற்றிய கூடுதல் விவரங்கள் பேசுவோம் இன்று இந்த வகுப்பிற்கு மற்றும் ஸ்லைடுகளை உருவாக்க நான் பயன்படுத்திய பல்வேறு ஆதாரங்கள் பற்றி நான் முன்பே உங்களிடம் கூறியிருக்கிறேன் இப்போது நாம் நேற்று பேசியதைப் பற்றி கொஞ்சம் மீண்டும் பார்க்கலாம் இந்த பயிற்சி செயல்முறை என்பது நான் சொன்னது போல புதிய அல்லது தற்போதைய ஊழியர்களுக்கு அவர்கள் தங்கள் வேலைகளை செய்யத் தேவையான பயிற்சியைக் கொடுப்பது ஆகும் பயிற்சி என்றால் அது கவனக்குறைவான பயிற்சி இந்த பயிற்சியை குறித்து நாம் முன்பு விவாதித்தோம் மேலும் அதற்கான யுக்தியையும் பயிற்சியையும் எவ்வாறு சீரமைக்க முடியும் என்பதைப் பற்றியும் நாம் விவாதித்தோம் பயிற்சியின் சவால்கள் பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் ஒருவர் எதிர்கொள்ளக்கூடிய சில சவால்கள் பற்றியும் பயிற்சியாளர்கள் வழக்கமாக புதிய ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கும்போது அல்லது தற்போதைய ஊழியர்களுக்கு மீண்டும் பயிற்சி அளிக்கும் போது எதிர்நோக்கும் பிரச்சினைகள் பற்றியும் பண விஷயங்களைப் பற்றியும் பிற சவால்கள் மற்றும் குழப்பங்கள் பற்றியும் நாம் பேசினோம் மேலும் பயிற்சி தேவைகள் மதிப்பீட்டு மாதிரியை பற்றி இன்று விரிவாக விவாதிப்போம் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் எனவே இப்போது நாம் அதைத் தொடரலாம் பயிற்சி தேவைகளின் மதிப்பீடு என்பது பணியாளர்களுக்கு எந்தவிதமான பயிற்சியையும் வழங்குவதற்கான முதல் படியாகும் ஊழியர்களின் தேவைகளை மதிப்பிடுவதற்கான சூழலைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு நிறுவனத்தில் எந்தவிதமான பயிற்சி தேவை என்பதையும் சில நேரங்களில் சூழ்நிலை தான் தீர்மானிக்கிறது எனவே ஒரு நிறுவனத்தில் இருக்கும் பயிற்சி தேவைகளை நிறுவனமும் தொழிற்சங்கத்தில் இருக்கும் பல்வேறு சக்திகள் பாதிக்கிறது இதன் பொருள் அங்கு வேலை செய்யும் பணியாளர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக ஒன்றுகூடி நிறுவனத்தின் மூத்த நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்வதற்கான சில தேவைகள் உள்ளன கூடுதல் பயிற்சியின் அவசியத்தை பொருளாதாரம் தான் தீர்மானிக்கும் நாம் அதற்காக அதிக பணியாளர்களை நியமிக்க வேண்டியிருக்கும் அல்லது பல்வகைப் படுத்த வேண்டிய தேவை இருக்கக்கூடும் வளங்களைக் குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடும் பல்வேறு ஊழியர்களிடையே வேலைகளை மாற்றிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம் எனவே இவை அனைத்தையும் பொருளாதாரத்தால் நிர்வகிக்க முடியும் அடுத்ததாகச் சட்டங்கள் சமமான வாய்ப்புகளை வழங்க கூடியதாக இருக்கிறது அவை வேறுபட்ட திறன் கொண்டவர்களை அல்லது வளர்ந்து வரும் போது நல்ல வளங்களை அணுக முடியாத நபர்களைப் பிரதானமாகக் கொண்டு வருவதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றன ஆகவே பல்வேறு வகையை சேர்ந்த ஊழியர்களுக்கும் பல்வேறு பின்னணிகளை சேர்ந்த ஊழியர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அல்லது வாய்ப்பளிக்க முயல வேண்டும் என்று சட்டங்கள் கட்டளையிடுகின்றன மேலும் இந்த சட்டங்கள் கூடுதல் பயிற்சிக்கான தேவைகளையும் கட்டாயப்படுத்துகின்றன இது எங்கள் நிறுவனங்களை பகுப்பாய்வு செய்ய வேண்டிய தேவைக்கு வழிவகுக்கிறது மேலும் நிறுவனங்களுக்குள் நம்முடைய நோக்கங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது மேலும் நம்மிடம் என்ன வளங்கள் உள்ளன என்பதைக் கண்டறிய வேண்டும் பின்னர் அந்த வளங்களை மறு ஒதுக்கீடு செய்யலாமா அல்லது ஊழியர்களின் பல்வேறு குழுக்களுக்கு மீண்டும் ஒதுக்க முடியுமா என்பது போன்ற விஷயங்களை இந்த பயிற்சி அறிவுறுத்துகிறது எனவே மாறிவரும் சமூக அரசியல் அல்லது சமூக சட்ட ரீதியான அல்லது சட்டவிரோத சூழல் அல்லது பொருளாதார சூழலின் பார்வையில் சுற்றுச்சூழலின் தேவைகள் மற்றும் அமைப்பின் தற்போதைய நோக்கங்களின் பகுப்பாய்வு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த நோக்கங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் தற்போதைய வளங்களில் இருந்து ஒரு பங்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு வளங்களைக் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் இந்த வளங்களை ஒதுக்க வேண்டும் அல்லது மறு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மேலும் அது ஒரு பயிற்சி தேவையை விளைவிக்கிறது மேலும் அந்த நேரத்தில் பயிற்சி தேவை இருப்பது கண்டறியப்பட்டால் ஒருவர் செயல்பாடுகள் அல்லது நிறுவனத்தின் செயல்பாடுகளை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் மேலும் செயல்திறனுக்காக ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு தேவையாக இருக்கிறது பயிற்சி தேவை இல்லை என்று நினைத்தால் அதற்கு மாற்று தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டும் ஆகவே இங்கே பயிற்சி தேவையாக இருந்தால் நீங்கள் அடுத்த கட்டத்திற்குச் செல்லுங்கள் அது தேவை இல்லை என்று நினைத்தால் நீங்கள் அதற்கு மாற்றுத் தீர்வுகளுக்கு செல்ல வேண்டும் அதன் பிறகு செயல்திறனுக்கான தேவை மதிப்பிடப்பட வேண்டும் பின்னர் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டிய தேவை உண்மையில் இருக்கிறதா அல்லது செயல்திறன் மூலமாகவே சிக்கல்களைச் சரிசெய்ய மாற்றுத் தீர்வுகளைப் பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வியை ஒருவர் மீண்டும் கேட்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு நிறுவனம் அதன் முழு திறனுடன் செயல்படாமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கும் ஊழியர்கள் அல்லது அர்ப்பணிப்பு உணர்வு இல்லாத ஊழியர்கள் அல்லது ஊழியர்கள் அல்லது ஏற்கனவே அதிக வருவாய் ஈட்டியவர்கள் என்றால் அவர்களுக்குப் பயிற்சி அளிப்பதாலும் சிக்கலை முடியாது இருப்பினும் ஊழியர்கள் மிகவும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் இருந்தால் அவர்கள் தங்கள் செய்யும் பணியில் மிகவும் திருப்தியுடன் இருக்கும் போது அவர்களால் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியவில்லை எனில் அவர்களின் திறன்களுக்கு ஏற்றவாறு புதிய திறன்கள் மற்றும் புதிய விஷயங்களைச் செய்ய அவர்களுக்கு மறு பயிற்சியோ அல்லது பயிற்சியோ அளிக்க வேண்டும் பயிற்சிக்கான தேவை இருப்பதைக் கண்டறிந்தால் மூன்றாம் நிலை பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் இது ஒரு பகுப்பாய்வு அறிவுத் திறன்கள் மற்றும் அணுகுமுறை ஆகியவற்றைக் கொண்டதாக இருக்கும் எனவே பணியாளர்கள் ஊழியர்கள் தங்கள் பணியைச் சிறப்பாகச் செய்ய வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தால் நாம் நிறுவனத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லது நிறுவனம் நிர்ணயித்த இலக்குகளை அடைவதற்கு அவர்களுக்கு என்ன தெரியும் அவர்கள் இன்னும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகிய விவரங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களால் மிகச் சிறப்பாகச் செயல்பட முடியாமல் போக பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் செய்ய வேண்டிய பணியை செய்வதற்கான திறமை அவர்களுக்கு இருக்காது எனவே நாம் அவர்களுக்கு அந்த திறன்களைப் பயிற்றுவிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு கூடுதல் திறனை அளிக்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விவரங்கள் புதுப்பிக்கப்படாமல் இருக்கலாம் அதனால் அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் கூட பயன்படுத்தப்படாமல் இருக்கலாம் எனவே அதை நாம் செயல்படுத்த வேண்டியிருக்கலாம் அல்லது சில காரணங்களால் நிறுவனத்தின் மாறிவரும் தேவைகளுடன் அவர்கள் ஒத்துப்போகவில்லை என்று அவர்கள் உணரக்கூடாது அந்த சமயத்தில் அந்த அணுகுமுறைகளும் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் மேலும் அவர்களின் தற்போதைய செயல்திறன் நிலை என்ன மற்றும் அவர்களின் உகந்த செயல்திறன் என்னவாக இருக்கும் ஆகியவற்றை நாம் கண்டறிய வேண்டும் இந்த வேறுபாடு கண்டுபிடிக்கப்பட்டதும் தூரம் மற்றும் தரத்தின் அடிப்படையில் ஒருவர் எங்கே இருக்கிறார் அவர் அதை அடைய இன்னும் எவ்வாறு தூரம் பயணிக்க வேண்டும் ஆகியவற்றை அவர் அந்த நேரத்தில் ஒருவர் மதிப்பீடு செய்ய வேண்டும் உண்மையில் பயிற்சிக்கான தேவை இருக்கிறதா அல்லது ஒருவரால் அதைப் பயிற்சி இல்லாமல் செய்ய முடியுமா என்பதைப் பற்றி நாம் முதலில் தெரிந்து கொண்டு அதன் பிறகு அவர்களுக்குப் பயிற்சி அளிக்க வேண்டும் ஒருவேளை அவர்களை ஊக்கப்படுத்தினால் மட்டும் போதும் பயிற்சி தேவைப்படாது அதேசமயம் அவர்கள் உண்மையிலேயே வளங்களை அணுகமுடியாதவர்களாக அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால் தங்கள் வேலைகளைச் சிறப்பாகச் செய்ய முடியாத காரணத்தினால் தாங்கள் குறைத்து மதிப்பிடப்பட்டாக உணருகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்குப் பயிற்சி தேவையாக இருக்கலாம் அந்த நேரத்தில் அவர்களுக்குப் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் மேலும் அதை நாம் ஃபீட்பேக்கை கொண்டு முடிவு செய்யலாம் பயிற்சி தேவை இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் பின்னர் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சி அனைத்தும் பயனளிக்கிறதா இல்லையா என்பது சரிபார்ப்பு தேவையாக இருக்கிறது அதன் அதன் பிறகு பணியாளர்கள் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள் என்பதைக் கண்டறியக் கொள்கைகளை வகுக்க வேண்டும் அவர்கள் கற்றுக்கொள்ளும் போது திறன் கற்றலின் சில பொருட்கள் இலக்காக அமைக்க வேண்டும் எனவே நிறுவனங்களில் பணியாளர்களுக்குக் கற்பிக்கப்படும்போது அவர்களுக்கு முதன்மையான விஷயங்கள் கற்பிக்கப்பட வேண்டும் இதில் அவர்களுக்குக் கூடுதல் அறிவு வழங்கப்படுகிறது மேலும் அவர்கள் தங்கள் வேலையைச் செய்வதற்குத் தேவையான புதிய திறன்களைக் கூடுமானவரைக் கற்றுக் கொள்கிறார்கள் இதில் அவர்களுக்கான இலக்கை நிர்ணயிப்பது என்பது ஒருவேளை திறன் கற்றலின் ஒரு பெரிய மூலப்பொருள் ஆகும் இங்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே ஒருவர் எங்கே செல்ல வேண்டும் என்று தெளிவாகத் தெரிந்தவுடன் அவர் அந்த இறுதி முடிவை அடைய வேண்டிய படிகளும் தெளிவாகத் தெரியும் ஆகவே இங்குக் குறிக்கோள் கோட்பாடு என்பது செயல்பாட்டுக்கு வருகிறது மேலும் குறிக்கோள் கோட்பாடு என்பது ஒரு நபரின் நனவான குறிக்கோள்கள் அல்லது நோக்கங்கள் ஆகியவை அவர்களுடைய நடத்தையை ஒழுங்குபடுத்துகின்றன என்று கூறுகிறது எனவே அந்த நேரத்தில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டால் தனிப்பட்ட குறிக்கோள்களின் அடிப்படையில் நிறுவன இலக்குகளை நம்மால் அடைய முடியும் அது உண்மையிலேயே கற்றுக்கொடுக்கப்படுவதை ஒரு ஒரு பணியாளர் எளிதில் கற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும் கற்பிக்கப்படுவது எதுவாக இருந்தாலும் அவர்களின் குறிக்கோள்கள் தெளிவாகத் தெரிந்தவுடன் ஒரு நபரின் தனிப்பட்ட மற்றும் நிறுவன இலக்குகளுடன் இணைந்த பயிற்சித் திட்டத்தின் நோக்கங்கள் திட்டத்தின் தொடக்கத்திலேயே தெளிவுபடுத்தப்படலாம் எந்த கட்டத்தில் என்ன வரப்போகிறது என்பதைப் பற்றி பணியாளர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது சவாலானதாகவும் ஆனால் அடையக்கூடிய இலக்குகளாகவும் இருக்க வேண்டும் எனவே ஒருவர் தனிப்பட்ட ஊழியர்களால் வரையறுக்கப்பட்ட இலக்குகளையும் பயன்படுத்தலாம் பெரிய இலக்குகளை அடைவதற்கு ஒருவர் முதலில் சிறிய இலக்குகளை அல்லது அதற்கான படிகளை அமைக்க வேண்டும் பயிற்சியின் போது குறுகிய கால இலக்குகளை நிர்ணயியுங்கள் ஊழியர்கள் அந்த இலக்குகளை அடைய உதவியாக இருங்கள் இதனால் அந்த நபர் நம்பிக்கையுடன் விரைவாக வளர முடியும் ஒரு திறனைக் கற்றுக்கொள்வதற்கான இரண்டாவது அம்சம் பிகேவியர் மாடலிங் ஆகும் அதாவது நகலெடுப்பது மாடலிங் என்றால் அப்படியே நகலெடுப்பது கிடையாது ஆனால் ஒரு சீனியர் என்ன செய்கிறார் என்பதை கவனிப்பது ஆகும் மேலும் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் என்ன செய்கிறார் அவர் ஒரு செயல்முறையை எப்படி முன்னெடுக்கிறார் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்று கவனிப்பது ஆகும் எனவே பிகேவியர் மாடலிங் பற்றி நாம் பேசும்போது நடத்தையின் வெளிப்படையான ஒற்றுமையைப் பற்றி பேசுகிறோம் அது தான் பணியாளர்களிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த விஷயத்தை பணியாளர் செய்து காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவது உடல் ரீதியாக நடத்தைகள் தெளிவான சித்தரிப்பு இருக்க வேண்டும் ஒரு நபர் வெளிப்படுத்திய பழைய நடத்தைகளுடன் ஒப்பிடும் போது புதிய நடத்தையில் சில ஒற்றுமைகள் இருக்க வேண்டும் மேலும் புதிய நடத்தை மிகவும் தெளிவாகக் காட்டப்பட வேண்டும் பின்னர் மாடலாக இருக்க வேண்டிய நடத்தைகள் முன்னுரிமையின் வரிசையில் தரப்படுத்தப்பட வேண்டும் மேலும் இந்த முன்னுரிமை பணியாளருக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் மேலும் பல மாடல்களின் நடத்தை சித்தரிக்கின்றன எனவே ஒரு ஊழியரிடம் காட்டப்படும்போது என்ன செய்ய வேண்டும் எனில் இந்த நடத்தைகளை வெளிப்படுத்தும் நபருடன் பணியாளர் சௌகரியமாக இல்லை என்றால் அவர் எதிர்வினையாற்றலாம் அல்லது சொல்லப்பட்டிருப்பதை பின்பற்றாமல் இருக்கலாம் அந்த நேரத்தில் அல்லது ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஒரு நபரின் நடத்தை காண்பிக்கப்படும் போது அந்த நடத்தைக்கு மாடலாக இருப்பவரின் பிற குணநலன்கள் பயிற்சியாளரின் மனதில் ஒரு நடத்தைக்கு வழிவகுக்கும் எனவே பணியாளர்கள் அல்லது பயிற்சியாளருக்கு இந்த புதிய வகை நடத்தையை வெளிப்படுத்தும் நிலையில் உள்ளவர்களின் புதிய நடத்தையின் பல நிகழ்வுகள் காட்சிப்படுத்தப்பட்டால் அந்த எண்ணத்தைத் தகர்க்க இது உதவியாக இருக்கும் எனவே எதிர்பார்க்கப்படும் நடத்தைகளைச் சித்தரிக்கும் பல மாடல்கள் எப்போதும் உதவியாக இருக்கிறது திறன் கற்றலின் மற்றொரு அம்சமாக மெட்டீரியலின் அர்த்தமுள்ள தன்மை இருக்கிறது பயிற்சிபெறுபவருக்கு நாம் ஏதாவது ஒரு மெட்டீரியலை கொடுக்கும் போது அதன் மதிப்பையும் அர்த்தத்தையும் பயிற்சியாளர் உணர்ந்து கொண்டால் அது அவருக்கு எப்போதுமே உதவியாக இருக்கும் எனவே பயிற்சிபெறுபவருடன் பகிர்ந்து கொள்ளப்படும் மெட்டீரியல் குறித்து அவருக்கு ஒரு கண்ணோட்டம் கொடுக்கப்பட வேண்டும் மேலும் அவருக்குத் தெரிந்திருக்கும் விதிமுறைகள் மற்றும் நோக்கங்கள் தொடர்பான எடுத்துக்காட்டுகளை புதிய பயிற்சியாளருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த செயல்முறை ஸ்காஃப்ஃபோல்டிங் என்று அழைக்கப்படுகிறது ஸ்காஃப்ஃபோல்டிங் என்றால் நாம் பொதுவான ஒரு பேச்சுவழக்கில் சாரக்கட்டு என்று அழைப்போம் இது கட்டுமான தொழிலில் ஆதரவுக்காக மேற்கொள்ளப்படும் ஒரு நடவடிக்கை ஆகும் எனவே ஸ்காஃப்ஃபோல்டிங் என்பது ஒரு புதிய கட்டமைப்பை உறுதிப்படுத்த அளிக்கப்படும் ஆதரவு ஆகும் இந்த ஆதரவானது ஏற்கனவே இருக்கும் கட்டமைப்பில் உள்ளது என்ற புரிதலுடன் வழங்கப்படுகிறது தற்போதுள்ள கட்டமைப்பின் வலிமை இந்த கூடுதல் ஆதரவின் மூலம் நீட்டிக்கப்படுகிறது இது வரவிருக்கும் புதிய கட்டமைப்பையும் வலிமையாக வைத்திருக்க உதவியாக இருக்கும் ஆகவே ஸ்காஃப்ஃபோல்டிங் என்பது தற்போதைய கட்டமைப்பிற்கும் புதிய கட்டமைப்பிற்கும் இடையில் ஒரு பாலமாகச் செயல்படுகிறது ஆகவே தற்போது இருக்கும் கட்டமைப்பின் வலிமையும் பின்னர் எதிர்காலத்தில் வரவிருக்கும் புதிய கட்டமைப்பை ஆதரிப்பதற்காகவும் ஒரு ஸ்காஃப்ஃபோல்டிங் வழியாக நீட்டிக்கப்படுகிறது மேலும் பயிற்சியாளர்களுக்கு புதிய மெட்டீரியல்களைக் கொடுக்கும்போது அதை நாம் துல்லியமாகச் செய்கிறோம் அவர்களிடம் இருக்கும் அறிவின் மதிப்பை அவர்களுக்கு நாம் உணர்த்துகிறோம் பின்னர் அவர்கள் ஏற்கனவே இந்த மெட்டீரியல் அல்லது அறிவுடன் சேர்த்து நாம் அவர்களுக்கு வழங்கும் புதிய பயிற்சியுடன் அவர்களுக்கு வலிமையான ஒரு அடித்தளத்தை உருவாக்குங்கள் முதலில் எளிமையான திறன்களை கற்றுக் கொடுங்கள் அதன் பிறகு அவற்றை மிகவும் சிக்கலான திறன்களுடன் ஒருங்கிணைக்கவும் இது மெட்டீரியலின் மதிப்பை அதிகரிக்கக் கூடிய மற்றொரு வழியாகும் பயிற்சியாளர்கள் மிக விரைவாகத் தேர்ச்சி பெறக்கூடிய எளிய திறன்களை அவர்களுக்கு நீங்கள் கற்பிக்கிறீர்கள் இந்த எளிமையான திறன்களை அவர்கள் முழுமையாக கற்றுத் தேர்ந்தவுடன் சிக்கலான திறன்களை அவர்கள் கற்றுக் கொள்ள வேண்டும் அதில் புதிதாக எதுவும் கிடையாது நீங்கள் ஏற்கனவே நன்கு அறிந்திருக்கும் திறன்களின் மேம்பட்ட வடிவங்களைத் தவிர வேறொன்றுமில்லை பின்னர் நாம் அவர்கள் ஏற்கனவே அறிந்த திறன்களுடன் புதிய திறன்களை தொடர்புப்படுத்தலாம் அவர்கள் அதைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் திறன் கற்றலின் மற்றொரு முக்கிய அம்சம் பயிற்சி ஆகும் செய்து முடிக்க வேண்டியதை நாம் பயிற்சியாளர்களுக்குக் காட்சிப் படுத்த வேண்டும் அது ஏன் முக்கியமானது என்பதை நாங்கள் அவர்களுக்குக் காட்டுகிறோம் பின்னர் அதை அவர்கள் தீவிரமாக பயிற்சி செய்ய அவர்களுக்கு நாம் ஒரு வாய்ப்பு தருகிறோம் ஆகவே கட்டுப்பாடு அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்களில் தங்களின் திறனைப் பயன்படுத்துவதில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறோம் தற்போது நடைமுறையின் சில அம்சங்கள் செயலில் உள்ள நடைமுறையாக இருக்கும் அதிக கற்றல் தீங்கு விளைவிக்கும் அதிகப்படியான கற்றல் என்பது நீங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு அதிக அளவில் புதியதைக் கற்பிப்பதாகும் ஒரு கட்டத்திற்குப் பிறகு அவர்கள் கண்டிப்பாக இந்த புதிய கற்றலின் கட்டமைக்கப்பட்ட நோக்கத்துடன் இருக்கும் இழந்து விடுகிறார்கள் இதுவே அதிகப்படியான கற்றல் எனப்படும் பகிர்ந்து அளிக்கும் அமர்வு மற்றும் சோதனை நடைமுறைக்கு எதிராக பயிற்சி அமர்வின் நீளம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் சில நேரங்களில் திறன் சிறு சிறு பகுதிகளாக கற்பிக்கப்படுகிறது சில நேரங்களில் அது ஒட்டுமொத்தமாக கற்பிக்கப்படுகிறது அதாவது சில சந்தர்ப்பங்களில் ஒரு நபருக்கான திறமை துண்டுகளாகக் கற்பிக்கப்படுவது நன்மை அளிப்பதாக இருக்கும் உதாரணமாக நீங்கள் வாகனம் ஓட்டுவது எப்படி என்று கற்பிக்கும் போது உடனடியாக ஒரு பயிற்சியாளரை டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து வாகனத்தை ஓட்ட வைக்க முடியாது அவர்கள் ஆரம்பக் கட்டத்தில் அவருக்கு ஸ்டியரிங்கை எப்படிப் பிடித்து நகர்த்துவது அல்லது கியர்களை மாற்றுவது அல்லது கிளட்ச் பிரேக் மற்றும் ஆக்சிலரேட்டரை எப்போது அழுத்த வேண்டும் என்பதைப் புரிந்து கொள்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் பின்னர் மெதுவாக கிளட்ச் பிரேக் மற்றும் கியர் மாற்றத்துடன் ஆக்சிலரேட்டரை எப்படிப் பயன்படுத்துவது என்பது பற்றி அவர்களுக்கு விளக்கப்படுகிறது எனவே முதலில் கிளட்ச் மற்றும் கியரை எப்படி மாற்றுவது என்றும் அதன் பின்னர் மெதுவான வேகத்தில் செல்லும் போது கிளட்ச் பிரேக் மற்றும் ஆக்சிலரேட்டரை மாற்றுவது பற்றியும் அதன் பின்னர் கியர்களை எப்படித் திருப்பி மாற்றலாம் என்பது பற்றிய அனைத்தும் கற்பிக்கப்படுகின்றன ஆனால் இந்த நடவடிக்கைகள் அனைத்திற்கும் இடையிலான உறவு இருக்கிறது அடுத்ததாக ரியர்வியூ மிரரில் பார்ப்பது பற்றி கற்பிக்கப்படுகிறது ரியர்வியூ கண்ணாடியை எப்போது பார்க்க வேண்டும் எப்போது சாலையை பார்க்க வேண்டும் அதாவது இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு சிக்கலான செயல்பாடு என்று நான் சொல்கிறேன் ஆனால் நாம் கற்றுக் கொடுத்த உடனேயே அவரிடம் வாகனத்தை ஓட்டச் சொல்வது சரியாக இருக்காது அது சரியான முறையும் கிடையாது முதலில் அவர்கள் கற்றுக் கொள்ள வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொள்ள வேண்டும் அவர்கள் கியர்களை மாற்றுவதற்கும் கால் பெடல்களைக் கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு நபரின் கையில் இருப்பதைக் கட்டுப்படுத்துவதற்கும் நன்றாகப் பயிற்சி பெற வேண்டும் அதன் பிறகு இவற்றில் ஒன்று அல்லது இரண்டு விஷயங்களை ஒன்றாக இணைத்து எவ்வாறு வாகனம் ஓட்டுவது என்பதை அவர்களுக்குக் காட்டலாமா இதேபோல் நாம் ஒருவிதமான பயிற்சியைச் செய்யும்போது நாம் அளிக்கும் பயிற்சியை ஒட்டுமொத்தமாகவோ அல்லது பகுதிகளாகவோ வழங்க முடியுமா என்பதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் ஒட்டுமொத்தமாகப் பயிற்சி செய்ய வேண்டுமா அல்லது பகுதிகளாக பயிற்சி செய்யப்பட வேண்டுமா என்று பார்ப்பது மற்றொரு சவாலான விஷயம் ஆகும் சம்பந்தப்பட்ட பணிகளின் சிக்கலான தன்மை மற்றும் பயிற்சியில் பயன்படுத்தக்கூடிய வளங்கள் ஆகியவற்றை எளிமையான பயிற்சி திட்டத்தின் தேவைகளுடன் இணைத்து பயிற்சி அளிக்க வேண்டுமா என்பதைப் பயிற்சி அளிப்பவர் மட்டுமே தீர்மானிக்க முடியும் உதாரணமாக நாம் வாகனம் ஓட்டும்போது ஒருவர் சாதாரணமாக வாகனம் ஓட்டுவதை விட வேறு வகையில் வாகனம் ஓட்டினால் அதிக எரிபொருள் பொருளை செலவாகும் என்று கூறினால் அதை பரிசோதித்துப் பார்க்கக் கூடுதல் கட்டணம் செலுத்த நாம் தயாராக இருக்க வேண்டும் பயிற்சியாளர் தற்செயலாக யாரையாவது அல்லது எதன் மீதாவது மோதினால் அது என்னவாகும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் வாகனம் ஓட்டுவதை கற்றுக் கொள்ளும் போதெல்லாம் நம்மில் பெரும்பாலோர் இந்த தவறுகளை செய்கிறார்கள் எத்தனை வளங்கள் இருக்கிறது என்பதை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த எல்லையை வகுக்கத் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எனவே ஒருவர் பயிற்சித் திட்டத்தை வழங்கத் தொடங்குவதற்கு முன்பு நிறைய விஷயங்களைப் பற்றி சிந்திக்க வேண்டும் இங்கே மூன்றாவதாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபீட் பேக் ஒரு நபர் பயிற்சி செய்யும் போது கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் பயிற்சி செய்வதற்கு பின்னால் இருக்கும் ஃபீட்பேக்குகளை சரிபார்க்க வேண்டும் அதைப் பயன்படுத்தி நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் எனவே திறன் கற்றலின் ஒரு முக்கிய அங்கமாக ஃபீட் பேக் இருக்கிறது நீங்கள் ஒரு பயிற்சியாளராக நீங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை வழங்க கூடிய நிலையில் இல்லை என்றால் தயவுசெய்து பயிற்சியை மேற்கொள்ள வேண்டாம் அது தான் உங்களுக்கான எனது அறிவுரை நீங்கள் பயிற்றுவிக்கும் நபர்களுக்கு நீங்கள் கற்பிக்கும் அனைத்தையும் நன்கு கற்றுக் கொள்ள நல்ல ஃபீட்பேக் தேவை ஃபீட்பேக் இல்லை என்றால் அவர்கள் சரியாக எங்கு செல்கிறார்கள் எந்த இடத்தில் சரியாகச் செல்லவில்லை என்பதை அவர்களால் அறிய முடியாது எனவே அது ஒரு முக்கிய அங்கமாகும் அடுத்ததாகப் பயிற்சி பரிமாற்றம் முந்தைய வகுப்பில் அதைப் பற்றி நாம் மிகச் சுருக்கமாகப் பார்த்தோம் பயிற்சியின் பரிமாற்றம் என்பது பயிற்சியின் போது கற்றுக்கொண்ட திறன்களை எந்த அளவிற்கு வேலைகளில் பயன்படுத்தலாம் என்பதுதான் எனவே பயிற்சி மாற்றப்படும் போது சில நேர்மறையான அம்சங்கள் அல்லது நேர்மறையான வழிகள் செயல்திறனை மேம்படுத்துகிறது நீங்கள் புதிதாக ஒன்றைக் கற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அது சிறப்பாகச் செயல்பட உதவியாக இருக்கும் செயல்திறன் குறித்த பயிற்சியின் எதிர்மறையான தாக்கங்களானது செயல்திறனுக்கு தடையாக இருக்கிறது புதிய வழிகளில் நீங்கள் ஏதாவது ஒரு செயல்திறனைக் கற்றுக்கொள்கிறீர்கள் அதன் பின்னர் நீங்கள் உங்கள் வேலையை செய்யும் போது பல்வேறு காரணங்களுக்காக நீங்கள் கற்றுக்கொண்ட புதியவற்றை உங்களால் செயல்படுத்த முடியாமல் போகலாம் அதற்குக் காரணமாக நிறுவனத்தின் கொள்கைகள் அதற்கு அனுமதிக்கப்படாமல் இருக்கலாம் அல்லது வழக்கமான செயல்பாட்டிலிருந்து அது அதிக வித்தியாசமானதாக இருக்கலாம் அல்லது செயல்பாட்டில் சில குறுக்கீடுகள் ஏற்படக்கூடும் அல்லது நீங்கள் கற்றுக்கொண்ட புதிய காரியத்தை நீங்கள் செய்வதற்கு தேவையானதைச் செய்ய நிர்வாகத்திற்கு வசதி இல்லாமல் இருக்கலாம் எனவே இவை செயல்திறனை தடுக்கும் பல்வேறு வழிகளாக இருக்கிறது மேலும் நடுநிலை என்னவென்றால் அது செயல்திறனில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது நீங்கள் புதிதாக ஒன்றைக் கற்றுக் கொள்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அதை வேலையில் பயன்படுத்த முடியாது அது உங்களைக் காயப்படுத்தாது ஆனால் அது உங்களுக்கு உதவவும் இல்லை எனவே இவை அனைத்தும் பயிற்சியின் பரிமாற்றத்தின் வெவ்வேறு அம்சங்களாக இருக்கிறது செயல்திறன் மிக்க கற்றல் என்பது பயிற்சியாளர்கள் பணியின் அனுபவம் மற்றும் அதை எப்படிப் பயன்படுத்துவது என்பதன் மூலம் கற்றுக் கொள்ள படுவது ஆகும் அடுத்ததாகக் குழு பயிற்சி இது உங்களுக்குத் தெளிவான பாதையை வழங்குகிறது குழு பயிற்சி என்பது வெவ்வேறு குழுக்களுக்கும் ஒட்டுமொத்தமாகப் பயிற்சி அளிப்பதை குறிக்கிறது இதிலும் பல்வேறு நன்மைகள் இருக்கிறது முழு குழுவும் ஒரே திசையில் நகருவதால் இது உங்களுக்குத் தெளிவான திசையை அளிக்கிறது திறமையான உறுப்பினர்கள் இந்த உறுப்பினர்களுக்கு என்ன தெரியும் மற்றும் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பது கணிசமாக மேம்படுகிறது நீங்கள் ஒரு குழுவாக ஒன்றாகக் கற்றுக் கொள்ளும் போது இது தெளிவான மற்றும் கவர்ந்திழுக்கும் பொறுப்புகளுக்கு வழிவகுக்கிறது குழு பயிற்சியின் விளைவாக நியாயமான மற்றும் திறமையான இயக்க நடைமுறைகள் மீண்டும் முன்வைக்கப்படுகின்றன குழுவின் ஒரு பகுதியாக இருக்கும் நீங்கள் அனைவருடனும் இணைந்து விஷயங்களைக் கற்றுக் கொள்ளும்போது ஆக்கப்பூர்வமான முறையில் ஒருவருக்கொருவர் உறவுகள் கட்டமைக்கப்படும் கடந்த காலத்தில் இது வரை நீங்களும் மற்றவர்களும் செய்து முடித்த அல்லது முடிக்க முடியாமல் போனதற்கான வேறுபாடுகளைத் தீர்ப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது மிகவும் ஆக்கபூர்வமான முறையில் மிகவும் உறுதியான ஒருவருக்கொருவர் உறவுகளை உருவாக்குவதற்கு வழிவகுக்கிறது இது செயலில் வலுவூட்டல் அமைப்புகளுக்கும் வழிவகுக்கிறது அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் பயிற்சியில் ஈடுபடும்போது இது சாத்தியமாகிறது நிறுவனங்கள் வலுவூட்டல் அமைப்புகளைத் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஆகவே பலர் இதில் ஈடுபட்டிருப்பதால் நிறுவனம் வலுவூட்டல் அமைப்புகளைச் செயல்படுத்துகிறது உறுப்பினர்களாக இல்லாத பிற அணிகள் மற்றும் முக்கிய நிறுவன பணியாளர்களுடன் ஆக்கப்பூர்வமான முறையில் உறவுகள் மேம்பட அவை உங்களை நேர்மறையான முறையில் வலுப்படுத்துகின்றன பயிற்சி முறைகளில் பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது அதில் முதலாவதாகத் தகவல் வழங்கல் நுட்பங்கள் அடுத்ததாக உருவகப்படுத்துதல் முறைகள் இந்த பயிற்சி முறையில் மூன்றாவதாக வேலைவாய்ப்பு பயிற்சி முறைகள் இருக்கிறது இந்த பயிற்சி முறைகளின் நோக்கங்கள் முதலில் சுய நுண்ணறிவு மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஊக்குவிப்பதாகும் ஆகவே பயிற்சியின் போது சுய நுண்ணறிவைப் பற்றிப் பேசும்போது நாம் பயிற்சியை மீண்டும் ஒரு முறை கவனித்துப் பார்த்தால் அதில் நாம் கற்றுக்கொள்ள எவ்வளவு இருக்கிறது என்பதை நம்மால் உணரமுடியும் இது மேலாளர்கள் மற்றும் கீழ் மட்ட ஊழியர்களின் முடிவுகளை எடுக்கும் மற்றும் வேலை தொடர்பான பிரச்சினைகளை ஆக்கப்பூர்வமாகத் தீர்க்கும் திறனை மேம்படுத்துகிறது எனவே ஒருவர் பயிற்சி பெற்று அதன் பிறகு பணிக்குச் செல்லும்போது ஒரு கட்டத்தில் அவர் பல புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்கிறார் தனக்கு எத்தனை விஷயங்கள் இன்னும் தெரியவில்லை என்பதை அவர் உணருகிறார் இந்த பயிற்சி அவர்களின் திறனை மேம்படுத்துகிறது தற்போது இருக்கும் நிலையில் இருந்து அவர் எதை மேம்படுத்த வேண்டும் என்பதே பயிற்சியின் நோக்கம் என்று நான் சொல்கிறேன் சிறப்பாகச் செயல்பட வேண்டும் என்ற விருப்பத்தை அதிகரிக்கிறது யாராவது உங்களுக்கு ஏதாவது கற்பிக்கும்போது அந்த பயிற்சி முடிந்ததும் நீங்கள் வித்தியாசமாக காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் எனவே பயிற்சியானது உங்கள் நோக்கம் மற்றும் குறிக்கோள்களுடன் இணைந்திருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை நிறுவனத்தில் எந்த அளவுக்கு மேம்படுத்தலாம் என்று சிந்திக்க தொடங்குவீர்கள் பயிற்சி முறைகளை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது நீங்கள் பயிற்சியின் இலக்குகளை வரையறுக்கிறீர்கள் செயல்திறனை மேம்படுத்த பயிற்சியாளர்களை நீங்கள் ஊக்குவித்தல் பயிற்சியின் இலக்குகளை வரையறுத்த பின்னர் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்த நீங்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் விரும்பிய திறன்களை தெளிவாக விளக்குங்கள் செய்ய வேண்டியதை அவர்களுக்குச் செய்து காட்டுங்கள் பயிற்சியாளர் பயிற்சியில் சுறுசுறுப்பாக பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் பயிற்சித் திட்டம் முடிந்த பின்னர் அவர்கள் செய்ய விரும்பும் வழியில் செயல்பட வாய்ப்பு அளிக்க வேண்டும் பயிற்சியாளரின் செயல்திறன் குறித்து சரியான நேரத்தில் ஃபீட்பேக்குகளை வழங்க வேண்டும் பயிற்சியாளர்களுக்கு ஃபீட்பேக்குகளை தெரிவிப்பது மிகவும் அவசியம் ஆகும் பயிற்சியாளர் கற்றுக்கொள்ளும்போது வலுவூட்டல் செயல்பாட்டிற்கு சில வழிகளை வழங்க வேண்டும் பயிற்சியளிப்பவர் புதிய விஷயங்களைச் செய்ய பயிற்சியாளருக்கு கற்றுக் கொடுப்பதால் அவருக்கு தன்னுடைய செயல்திறனை மேம்படுத்த சில வழிமுறைகளை வழங்குவது எப்போதும் நல்லது பயிற்சியாளரின் செயல்திறன் குறித்து சில ஃபீட்பேக்குகளை அவருக்கு வழங்க வேண்டும் இந்த பயிற்சி எளிமையானது முதல் சிக்கலானது வரை கட்டமைக்கப்பட்டிருக்கலாம் புதிய ஒன்றைக் கற்றுக் கொள்வதற்கு முன்னர் அவர் தனக்குத் தெரிந்த ஒன்றை தொடங்குவது மிகவும் முக்கியம் ஆகும் ஒருவர் அவர் அதில் ஆதிக்கம் செலுத்தலாம் அல்லது அதில் புலமை பெற்ற பிறகு அவர் மிகவும் கடினமான பணிகளுக்கு செல்லலாம் இது குறிப்பிட்ட சில சிக்கல்களுக்கு ஏற்றதாக இருக்கும் எனவே அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களைத் தீர்க்க ஒருவர் கற்றுக் கொண்டதைப் பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் மாற்றியமைக்கப்பட வேண்டும் பயிற்சியிலிருந்து பணிக்கு நேர்மறையான இடமாற்றத்தை ஊக்குவிக்கவும் ஆகவே இதன் ஒருவர் கற்றுக்கொண்டதை ஆக்கப்பூர்வமாகப் பயன்படுத்தவும் கையில் இருக்கும் வேலையை மிகவும் திறமையாகவும் செய்ய முடியும் திட்டங்களை செயல்படுத்துதல் இதில் முதலாவதாக வேலைவாய்ப்பு பயிற்சி என்று அழைக்கப்படும் OJT இருக்கிறது ஒரு நபர் கற்றுக்கொண்ட வேலையை செய்வதன் மூலம் இது மேற்கொள்ளப்படுகிறது இதன்படி நீங்கள் உண்மையில் வேலையில் அமர்த்தப்பட்டு செய்யும்படி கேட்கப்படுகிறீர்கள் வேலைக்கான பயிற்சி வகைகளில் ஒன்று கோச்சிங் அல்லது அண்டர் ஸ்டடி முறை அல்லது அப்ரண்டிஸ்ஷிப் பயிற்சியின் கீழ் நீங்கள் வகைப்படுத்தப் படுவீர்கள் வேலையில் உள்ள விஷயங்களை கற்றுக்கொள்ள உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் பயிற்சியளிப்பவரின் வழிகாட்டுதலின் கீழ் நீங்கள் வைக்கப்படுகிறீர்கள் நீங்கள் பணிகளைச் செய்கிறீர்கள் ஆனால் நீங்கள் செய்யும் பணியை அவர் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருப்பார் இந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்யும் வேலைக்கான ஃபீட்பேக்குகளை சரியான நேரத்தில் உங்களுக்கு வழங்குகிறார் அது ஒரு நாளைக்கு ஒரு முறை வாரத்திற்கு ஒரு முறை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை என்று எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் வேலைவாய்ப்பு பயிற்சியின் மற்றொரு பகுதி வேலை சுழற்சி ஆகும் ஒரு புதிய சூழலில் நீங்கள் பணியமர்த்தப்படுவதன் மூலம் வேறுபட்ட சூழலில் நீங்கள் பணியாற்றுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பணியாளருக்குச் சிறப்புப் பணிகள் அல்லது பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட ப்ராஜக்ட்கள் வழங்கப்படலாம் அங்கு பணியாளர் உண்மையான வேலையைப் போன்ற ஒன்றில் ஈடுபடுவதன் மூலம் புதிதாக ஒன்றைக் கற்றுக் கொள்கிறார் ஆனால் இதே போன்ற வேலை குறைந்த மதிப்புடையது ஆனால் அது கையில் இருக்கும் பணியின் துல்லியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கும் வேலைக்குச் செல்லும் பயிற்சிக்கு முன்னர் செய்ய வேண்டிய முதல் விஷயம் கற்றுக்கொள்பவரை தயார்ப்படுத்துவதாகும் எனவே ஒருவர் கற்றுக் கொள்பவருக்குச் சௌகரியமான மன நிலையை ஏற்படுத்தி அந்த பெண் அல்லது ஆணுக்கு ஏன் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பதை விளக்க வேண்டும் இந்த வேலையைப் பற்றி ஏற்கனவே என்ன தெரியும் இந்த வேலையிலிருந்து அவர் என்ன கற்றுக் கொள்ளலாம் என்பதற்கான ஆர்வத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் அதற்கு அடுத்ததாக முழு வேலை மற்றும் பணியாளர்கள் ஏற்கனவே செய்த சில வேலைகள் அல்லது அவர்கள் ஏற்கனவே அறிந்த சில வேலை தொடர்பாக விளக்க வேண்டும் இது ஸ்காஃப்ஃபோல்டிங் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் புதிய வேலையைப் பற்றி பணியாளர்களிடம் விளக்கி முந்தைய வேலையிலிருந்து அவர்களுக்குத் தெரிந்தவற்றை இந்த புதிய வேலைக்கு அவற்றை எப்படிப் பயன்படுத்தலாம் என்பதை கண்டுபிடிக்க அவர்களுக்கு உதவுங்கள் நீங்கள் கூடுமானவரை பயிற்சியாளரை இயல்பான பணி நிலைக்கு நெருக்கமாக வைக்க வேண்டும் புதிய பணிச்சூழலை பார்த்து கவனித்து அதற்கு ஏற்றவாறு அவர்கள் நடந்து கொள்ளட்டும் மெட்டீரியல்கள் கருவிகள் மற்றும் வர்த்தக விதிமுறைகளை பயிற்சியாளர்களிடம் அளித்து அவர்களை பழக்கப்படுத்திக்கொள்ள சொல்லுங்கள் நீங்கள் செயல்பாட்டை முன்வைக்கிறீர்கள் இந்த கட்டத்தில் நீங்கள் தேவைகளை அளவீடு அல்லது தகுதி பெறுகிறீர்கள் தேவையானதை நீங்கள் பணியாளர்களுக்கு விளக்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு சாதாரண வேகத்தில் சாதாரண பணியிடத்தில் வேலைக்குச் செல்கிறீர்கள் ஒவ்வொரு படி நிலையையும் பல முறை விளக்கி நீங்கள் நிதானமான வேகத்தில் வேலைக்குச் செல்கிறீர்கள் எந்தவொரு செயல்முறையும் கடினமாகக் கருதப்படலாம் என்பதை விளக்குங்கள் அதை எவ்வாறு எளிமையாக்க முடியும் என்பதையும் விளக்குங்கள் செயல்முறையை நிதானமான வேகத்தில் செய்து முடிப்பது பற்றி மீண்டும் விளக்குங்கள் நீங்கள் வேலையை நிதானமான வேகத்தில் செய்யும் போது பயிற்சியாளரிடம் அதை விளக்கிக் கூறுங்கள் ஆகவே பயிற்சியாளர் என்ன கற்றுக் கொள்கிறார் அதை அவர் எந்த அளவுக்கு கிரகித்துக் கொள்கிறார் என்பதைப் பற்றியும் கருத்து தெரிவிக்க வேண்டும் அடுத்த பகுதி OJT செயல்முறையை செயல்படுத்த முயற்சி செய்வது பற்றியது ஆகும் பயிற்சியாளர் பல முறை அந்த பணியைச் செய்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு படியாக நிதானமாக அவருக்கு கற்றுக் கொள்ள வேண்டும் அவர்கள் ஏதாவது தவறுகள் செய்தால் அதை சரிசெய்யவும் தேவைப்பட்டால் ஒரு சில தடவை சிக்கலான படிகளை அவர்களுக்குச் செய்து காட்டுங்கள் எப்படிச் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்குத் தெளிவாக விளக்குங்கள் அதன் பிறகு பயிற்சியாளர் ஏதாவது தவறு செய்தால் மீண்டும் அவர் அந்த தவறுகளைச் சரி செய்ய நீங்கள் உதவுங்கள் தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு முறை சிக்கலான படிகளைப் புரிந்து கொள்ள அல்லது மீண்டும் நீங்கள் செய்து காட்டி அவருக்கு உதவியாக இருங்கள் பின்னர் அந்த பணியை அவரிடம் கொடுத்து நிதானமாகச் செய்யச் சொல்லுங்கள் எனவே பயிற்சியாளர் அந்த வேலையின் தேவைகள் மெதுவான வேகத்தில் அல்லது சாதாரண வேகத்தில் அல்லது அவர்களின் உள்வாங்கும் திறனின் அடிப்படையில் வேகமாக கற்றுக் கொள்ளட்டும் பயிற்சியாளர் பணிக்கான திறமையையும் வேகத்தையும் படிப்படியாக வளர்த்துக் கொள்ளட்டும் எனவே பயிற்சியாளருக்கு மெதுவான வேகத்தில் புதியதைக் கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுங்கள் ஆனால் அவர் தானாகவே விஷயங்களைக் கற்றுக்கொள்ள போதுமான வாய்ப்பை அவருக்குக் கொடுங்கள் கற்றவர் வேலையை செய்வதற்கான திறனை நிரூபித்தவுடன் படிப்படியாகத் திறமையையும் வேகத்தையும் வளர்த்து கொள்ள அறிவுறுத்துங்கள் ஆனால் முடிந்தவரை அந்த வேலையைச் செய்வதற்காக கற்றுக் கொள்ள வேண்டியதைக் கற்றுக் கொள்ளும் வரை அவரை அல்லது அவள் கைவிட வேண்டாம் அதன் பின்னர் ஃபாலோ அப் நடைமுறை பயிற்சியாளர் யாருக்கு உதவி செய்வதற்காக செல்ல வேண்டும் என்பதை நியமிக்க வேண்டும் இப்போது பயிற்சியாளர் புதிதாக ஒன்றைக் கற்றுக் கொண்டிருக்கிறார் அவர் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டிய நேரம் இது எனவே அவரை கைவிட வேண்டாம் அவரே அந்த வேலையைச் செய்யட்டும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் புரிந்துகொள்ளட்டும் பின்னர் யாரோ ஒருவருக்கு வேலையைக் கொடுங்கள் அல்லது பயிற்சியாளர் அந்த வேலையை எவ்வாறு சிறப்பாக செய்ய முடியும் என்பதைக் கண்டுபிடிக்கட்டும் அல்லது பயிற்சியாளருக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதை அவர் கூறலாம் ஆகவே இதற்காக நாம் சில வழிகாட்டிகளை நியமிக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்பார்வை சரிபார்ப்பு வேலையைக் குறைக்கவும் அந்த நேரத்தில் செயல்முறை மீதான உங்கள் கட்டுப்பாட்டைக் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிடுங்கள் மேலும் பயிற்சியாளரின் வேலையை அவ்வப்போது சரிபார்க்கவும் என்ன வேலை நடக்கிறது என்பதைக் கவனியுங்கள் ஆனால் நீங்கள் அதில் அதிகமாக மூக்கை நுழைக்க வேண்டாம் ஒரு பழக்கமாக மாறுவதற்கு முன்பு தவறான வேலை முறைகளைச் சரிபார்க்கவும் இதன் மூலம் தவறான வேலை முறைகளை அடையாளம் கண்டு பயிற்சியாளர் எங்கே தவறு செய்கிறார் என்பதை அடையாளம் கண்டு அவற்றைக் கட்டுப்படுத்தி அவர் அதனை ஒரு பழக்கமாக மாற்றுவதற்கு முன்பு இந்த தவறான வேலை முறைகளைப் பற்றி அவரிடம் தெரிவிக்கவும் நீங்கள் பரிந்துரைக்கும் முறை ஏன் சிறந்தது என்பதைக் காட்டுங்கள் பின்னர் பயிற்சியாளர் செய்த வேலையில் இருக்கும் நல்ல விஷயங்களை பாராட்டுங்கள் முறையான கற்றல் நடைமுறைகளின் கலவையின் மூலம் மக்கள் திறமையான பணியாளர்களாக மாறும் செயல்முறையே அப்ரண்டிஸ் பயிற்சி என்று அழைக்கப்படும் இதுவே முறையான கற்றல் மற்றும் நீண்டகால வேலைவாய்ப்பு பயிற்சி என்று அழைக்கப்படும் அப்ரண்டிஸ்ஷிப் பயிற்சி பெறுவது என்பது நீங்கள் செய்யக் கற்றுக் கொடுக்கும் புதிய காரியத்தைச் செய்ய பணியாளர்களை அனுமதிப்பது என்பதாகும் அவர்கள் செய்துகொண்டிருக்கும் வேலையை நீங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறீர்கள் இது ஒரு நீண்ட கால பயிற்சி ஆகும் எனவே இது வேலைவாய்ப்பு பயிற்சி ஆனால் அது அதிக அளவில் பரவி இருக்கிறது இந்தியாவில் அப்ரண்டிஸ்ஷிப் பயிற்சி என்பது ஒரு முறையான சொல் ஆகும் 1961 ஆம் ஆண்டு அப்ரண்டிஸ்ஷிப் சட்டமானது அப்ரண்டிஸ் பயிற்சி பெறுபவர்கள் எவ்வாறு கற்றுக் கொள்ள வேண்டும் அவர்களுக்குப் பயிற்சி அளிக்கும் வழிகாட்டிகள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு வரைமுறையை அளிக்கிறது எனவே இந்த செயலால் ஒருவர் செல்லலாம் இதற்கான இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அப்ரண்டிஸ்ஷிப் பயிற்சியின் நோக்கம் என்னவென்றால் முதலில் புதிய திறன்களை மேம்படுத்துவதே ஆகும் எனவே ஒரு புதிய திறமையை கற்றுக் கொள்ளும் நபர் இந்த புதிய திறனை உண்மையான பணிச்சூழலில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கண்காணிக்கப்பட்ட மேற்பார்வையிட பட்ட புதிய சூழலில் புதிய திறமையை முயல இந்த வாய்ப்பு அந்த அப்ரண்டிஸ் பயிற்சி பெறும் நபருக்கு வழங்குகிறது பல வர்த்தக நிலையங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் தியரிடிகல் மற்றும் நடைமுறை பயிற்சியின் மூலம் பழைய திறன்களை மேம்படுத்தவும் செம்மைப்படுத்தவும் பயிற்சியாளருக்கு வாய்ப்பை வழங்குகிறார்கள் எனவே அவர்கள் தங்கள் பழைய திறன்களை எடுத்துக் கொள்கிறார்கள் மேலும் இந்த பழைய திறன்களை புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு ஒரு பயிற்சியளிப்பவரின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மற்ற வகை பயிற்சித் திட்டங்கள் இதில் முதலாவதாக முறைசாரா கற்றல் வருகிறது ஒரு நிறுவனத்தில் இருக்கும் வாய்ப்புகள் மற்றும் ஊக்கம் ஆகிய இரண்டும் முறைசாரா கற்றல் என்று அழைக்கப்படும் நாம் மக்களைப் பார்க்கிறோம் அவர்களைக் கவனிக்கிறோம் நம்முடைய சீனியர்களைப் பார்க்கிறோம் நாம் அவர்களை ஆழ்ந்து கவனிக்கிறோம் இதன் மூலம் புதிய திறன்களைக் கற்றுக் கொள்கிறோம் வேலை அறிவுறுத்தல் பயிற்சி என்பது ஒரு தர்க்கரீதியான முறையில் படிப்படியாக கற்றுக்கொள்ளும் செயல்முறையாகும் எடுத்துக்காட்டாக நாம் வேலை பயிற்றுவிப்பைப் பற்றிப் பார்த்தோமேயானால் அது வேலைக்கான பயிற்சியிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது வேலை அறிவுறுத்தல் பயிற்சி என்பது ஒரு வேலை செய்யும் பணியாளர்கள் தாங்களாகவே செய்ய வாய்ப்பளிக்கமல் அவர்களுக்கு வேலைக்கான பயிற்சி படி நிலைகளை வழங்குவது ஆகும் மற்றொரு வழி விரிவுரைகள் ஆகும் விரிவுரைகளைப் பற்றி நாம் பேசும்போது விரிவுரைகளை வேலைவாய்ப்பு பயிற்சி அல்லது விரிவுரைகளைப் பயிற்சியின் கருவியாகப் பயன்படுத்துவதற்கான சில குறிப்புகள் அல்லது உபகரணங்கள் எதுவும் இல்லாமல் தொடங்க வேண்டாம் எனவே உங்களிடம் பயிற்சி பெறுபவர்களுக்கு வரவிருப்பது பற்றிய சமிக்ஞைகளைக் கொடுங்கள் பார்வையாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் பார்வையாளர்களை நேருக்கு நேராகப் பார்த்துப் பேசுங்கள் நீங்கள் சொல்வதை அறையில் உள்ள அனைவருக்கும் கேட்க முடியும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருவர் கூற வருவதை மற்றவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் ஸ்கிரிப்ட்டைக் காட்டிலும் குறிப்புகளை வைத்துக் கொண்டு பேசுங்கள் இதன் மூலம் பார்வையாளர்கள் குறிப்புகளை எடுத்துக்கொள்ளட்டும் நீங்கள் சொல்ல வருவதை உங்களுடைய சொந்த நடையில் கூறுங்கள் அதாவது குறிப்புகளில் இருப்பதையோ அல்லது ஸ்லைடுகளில் இருப்பதையோ அப்படியே படிக்க வேண்டாம் இந்த நேரத்தில் நீங்கள் பார்வையாளர்களுடன் கண் தொடர்பு கொள்ளவும் நீங்கள் சொல்ல வருவதை வாசிப்பது போல விளக்காமல் அதற்குப் பதிலாக நீங்கள் உண்மையில் அவர்களுடன் பேசுகிறீர்கள் என்று அவர்கள் உணரும் விதத்தில் பேச முயற்சி செய்யுங்கள் நீண்ட உரைக்கு நடுவில் ஐந்து நிமிடம் இடைவெளி விட்டு தொடரவும் வேறு சில வகையான பயிற்சித் திட்டங்கள் இதில் முதலாவதாக திட்டமிடப்பட்ட கற்றல் இருக்கிறது இது படிப்படியான சுய கற்றல் முறையாகும் இது பல்வேறு பகுதிகளை கொண்டுள்ளது முதலாவதாக பயிற்சி பெறுபவருக்கு நிகழ்வு கேள்விகள் அல்லது புதிர்களை முன்வைக்கிறது எனவே திட்டமிடப்பட்ட கற்றல் என்பது நம்மிடம் இருக்கும் புதிர்களை பற்றி விமர்சன ரீதியாக சிந்திக்க நீங்கள் பயிற்சியாளருக்கு வாய்ப்பளிக்கிறீர்கள் என்பதாகும் ஆகவே நீங்கள் பயிற்சியாளருக்கு பதிலளிக்க வாய்ப்பளிப்பதற்காக அவர்களிடம் நிகழ்வு கேள்விகள் அல்லது புதிர்களை முன்வைக்கிறீர்கள் எனவே அவர்களிடம் கேள்விகளைக் கேட்டு பதிலளிக்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அதன் பின்னர் அவர்களுக்கு நீங்கள் ஃபீட் பேக் கொடுங்கள் இந்த வழியில் நாம் பயிற்சியாளர்களுக்கு புதிய திறன்களைக் கற்பிக்க முடியும் மற்ற வகை கற்றல் ஆடியோவிஷுவல் அடிப்படையிலான பயிற்சி ஆகும் குறிப்பாகத் தொலைதூர பயன்முறையில் மேற்கொள்ளப்படும் மாஸ் ட்ரைனிங் ஆகும் இதற்காக நீங்கள் ஸ்லைடுகள் வீடியோக்கள் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்கள் ஆகியவற்றை இதற்கு உதாரணமாக சொல்லலாம் ஆனால் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் என்ன நடக்கிறது என்பதைக் காணக்கூடிய நபருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்களையும் விதிமுறைகளையும் பயன்படுத்துவதை உள்ளடக்கிய எதையும் கேட்கவும் பார்க்கவும் முடியும் அடுத்ததாக வெஸ்டிபுல் பயிற்சி உள்ளது இந்த பயிற்சியின் போது பயிற்சியாளர்கள் அவர்கள் பணியில் பயன்படுத்தும் உண்மையான அல்லது உருவகப்படுத்தப்பட்ட கருவிகளைக் கற்றுக்கொள்கிறார்கள் ஆகவே விமானங்களை எவ்வாறு பறக்க வேண்டும் என்று மக்களுக்கு கற்பிக்கப்படும் போது முந்தைய வகுப்பில் நான் உங்களிடம் சொன்னது போலவே ஒரு வெஸ்டிபுலில் பயிற்சி அளிக்கப்படுகிறது சில நேரங்களில் அதன் ஒரு பகுதியாக கம்ப்யூட்டர் வீடியோ கேம் போன்ற ஒன்றைப் பயன்படுத்தி விமானத்தை எவ்வாறு கையாள்வது என்பதைக் கற்றுக் கொடுக்கிறது மற்ற பகுதி என்னவென்றால் அவை ஒரு உண்மையான விமானம் நகருவது போல நகரும் ஒரு பிசிக்கல் சேம்பரில் பயிற்சி அளிக்கப்படுகிறது அது ஒரு விண்கலம் உண்மையான விண்வெளியில் இயங்குவது போலவே நகரும் குறிப்பாக விண்வெளி வீரர்களுக்கு வெஸ்டிபுல் பயிற்சி என்பது அவர்களின் பயிற்சியின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது அப்போது அவர்கள் புவி ஈர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் போது எப்படிக் கையாள்வது என்பதை கற்றுக் கொள்ள வேண்டும் அத்துடன் புவி ஈர்ப்பு சக்தி இல்லாத இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் கற்றுக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த பயிற்சி உண்மையில் ஒரு அறையிலோ அல்லது மூடப்பட்ட இடத்திலோ நடத்தப்படுகிறது அவை உடல் ரீதியாக நடந்து கொள்கின்றன அல்லது இது போன்ற ஒரு மூடப்பட்ட இடத்தில் இருப்பதற்கான உடல் அனுபவத்தை அவர்களுக்கு அளிக்கிறது யாரும் அவர்களுக்கு உதவ முடியாத இடத்தில் அவர்கள் பரிச்சயமாக உதவுகிறது இது தான் வெஸ்டிபுல் பயிற்சி எனப்படும் டெல் ட்ரெய்னிங் என்பது வீடியோ கான்ஃபரன்ஸிங்கின் ஒரு வழி ஆகும் இது பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான இன்டராக்டிவ் முறை ஆகும் எனவே டெலி பயிற்சி என்றால் என்னவென்றால் நான் எங்கே பேசுகிறேன் நீங்கள் எங்கே இருந்து கொண்டு கேட்கிறீர்கள் என்பதைப் பற்றி கவலைப்படாமல் இந்த ப்ரோக்ராம் மூலம் நாம் கற்றுக் கொள்ளப் போகிறோம் வீடியோ கான்பரன்சிங் மூலம் அவ்வப்போது உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் ஆன்லைனில் இருப்பேன் என்பதாகும் அடுத்ததாக மற்றொரு வகை பயிற்சித் திட்டத்தில் மின்னணு செயல்திறன் ஆதரவு அமைப்பு இருக்கிறது இது கணினிமயமாக்கப்பட்ட கருவிகள் மற்றும் பயிற்சி ஆவணங்கள் மற்றும் தொலைபேசி ஆதரவை தானியக்கப் படுத்தும் பயிற்சிகள் ஆகும் இது மற்றொரு வகை பயிற்சித் திட்டமாகும் இது ஒரு சிக்கலான கணினி மற்றும் இந்த கடினமான ஆவணங்கள் மற்றும் ரீடிங் மெட்டீரியல் ஆகும் உங்கள் கேள்விகளுக்கு ஒருவர் தொலைபேசியில் பதிலளிப்பார் இது EPSS இன் ஒரு பகுதி அல்லது ஒரு முறை வேலை உதவி ஆகும் இது தொழிலாளர்களுக்கு வழிகாட்டும் வழிமுறைகள் வரைபடங்கள் அல்லது வேலை இடத்தில் கிடைக்கும் ஒத்த முறைகள் கிடைக்கும் எனவே இது மற்றொரு வகை மின்னணு செயல்திறன் ஆதரவு அமைப்பு ஆகும் இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களிடம் அந்த நேரத்திற்கு முன்பே அனுப்பப்பட்டுவிட்டது நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அதை பார்த்து கொள்ளலாம் மற்ற வகை பயிற்சி திட்டம் என்பது கம்ப்யூட்டர் சார்ந்த பயிற்சி ஆகும் இது திட்டமிடப்பட்ட வழிமுறை ஆகும் அதாவது கம்ப்யூட்டரால் நிர்வகிக்கப்பட்ட வழிமுறை எனப்படும் நீங்கள் விஷயங்களை சரியாகச் செய்யவில்லை என்று கம்ப்யூட்டர் சொல்கிறது அதாவது இது கம்ப்யூட்டரில் இருக்கும் புரோகிராமுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வழிகாட்டுகிறது நுண்ணறிவு கம்ப்யூட்டர் உதவி அறிவுறுத்தல் என்பது கம்ப்யூட்டர் அடிப்படையிலான பயிற்சியின் மற்றொரு முறையாகும் அறிவார்ந்த பயிற்சி முறை என்பது கம்ப்யூட்டர் அடிப்படையிலான பயிற்சியின் மற்றொரு முறையாகும் அங்குக் கணினி உங்களைப் பயிற்றுவிக்கிறது மற்றும் உங்கள் ப்ரோக்ராம் மூலம் உதவுகிறது ஒத்த சூழல் உருவாக்கப்படுகிறது என்று நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அடுத்ததாக வெர்ச்சுவல் ரியாலிட்டி உங்களுக்கு ஆன்லைனில் இதே போன்ற சூழல் வழங்கப்படுகிறது நீங்கள் பல்வேறு காட்சிகளை சோதனை செய்து பார்த்துக் கொள்ளலாம் இதுவே வெர்ச்சுவல் ரியாலிட்டி பயிற்சி எனப்படும் உருவகப்படுத்தப்பட்ட கற்றல் என்பது மீண்டும் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்படுகிறது அதில் நீங்கள் வெர்ச்சுவல் ரியாலிட்டி வகை விளையாட்டுகளை கொண்டிருக்கலாம் அடுத்ததாக படிப்படியாக அனிமேஷன் வழிகாட்டியைக் கொண்டிருக்கலாம் உருவகப்படுத்துவது தொடர்பான கேள்விகள் மற்றும் விடை மரங்களுடன் நீங்கள் ஒரு காட்சியைக் கொண்டிருக்கலாம் இதுவே உருவகப்படுத்துதல் என்று அழைக்கப்படும் அந்த உருவகப்படுத்துதலுடன் தொடர்புடைய பல்வேறு காட்சிகள் உள்ளன புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களுடன் ஆன்லைன் ரோல் பிளேக்கள் ஆகியவற்றை இதற்கு உதாரணமாகக் கூறலாம் எனவே நீங்கள் நிறுவனத்திற்குள் வெவ்வேறு ரோல்களில் இருக்கிறீர்கள் நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வைத்திருக்கலாம் இண்டராக்டிவ் கோரிக்கைகளுடன் கூடிய ஸ்கிரீன் ஷாட்கள் உள்ளிட்ட மென்பொருள் பயிற்சியும் இருக்கக்கூடும் அதே போல இணைய அடிப்படையிலான பயிற்சியும் இருக்கக்கூடும் இதில் உங்களுக்கு கற்றல் போர்ட்டல்கள் வைத்திருக்கக் கூடும் அதே போல உங்களிடம் கற்றல் மேலாண்மை அமைப்புகள் இருக்கலாம் பல தொலைநிலை கற்பவர்கள் தங்கள் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்புகளைப் பயன்படுத்தி லைவ் ஆடியோ மற்றும் விஷுவல் விவாதங்களில் பங்கேற்க சிறப்பு ஒத்துழைப்பு மென்பொருளைப் பயன்படுத்தும் வெர்ச்சுவல் வகுப்பறையும் உங்களிடம் இருக்கலாம் நீங்கள் எழுத்துத் தேர்வு மூலம் தொடர்பு கொள்ளலாம் மற்றும் பகிரப்பட்ட உள்ளடக்கம் வழியாக கற்றுக்கொள்ளலாம் ஆகவே இது போல பல்வேறு வகையான பயிற்சி முறைகள் இருக்கிறது இன்டர்னெட் மூலமாக உங்களிடம் இருக்கும் கம்ப்யூட்டரில் பல்வேறு இணையதளங்கள் உள்ளன உதாரணமாக இந்தியாவில் நம்மிடம் உள்ளது அல்லது மேற்கில் தெரிந்தவை என அழைக்கப்படும் ஒன்றைப் பயன்படுத்துகிறோம் உங்களிடம் பிளாக் போர்டு ஒன்று உள்ளது இது மற்றொரு கற்றல் மேலாண்மை அமைப்பாகும் இது பதிவேற்றப்பட்ட பொருள் மூலம் சம்பந்தப்பட்ட ஆசிரியரால் தகவலின் ஒரு பகுதி உங்களுக்கு வழங்கப்படுகிறது அதே போல ஒரு வீடியோ அமைப்பு இருக்கலாம் அதில் உங்கள் பதில்களை நீங்கள் பதிவேற்றலாம் நீங்கள் வலைப்பதிவுகள் மூலமாகவோ அல்லது வேறு எதையாவது கேள்விகளைக் கேட்கலாம் இது போல நம்முடைய பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க பல்வேறு வழிகள் இருக்கிறது வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்பது பல நிறுவனங்கள் எப்போதோ தொடங்கி விட்டது அவர்கள் அதில் நிறைய கவனம் செலுத்துகிறார்கள் வாழ்நாள் முழுவதும் கற்றலின் அவசியத்தை அவர்கள் கொஞ்சம் வலியுறுத்துகிறார்கள் வாழ்நாள் முழுவதும் கற்றல் வாய்ப்புகள் மூலம் அவர்கள் தங்கள் பணியாளர்களுக்கு நிறுவனத்துடன் பணிக்காலத்தில் தொடர்ச்சியான கற்றல் அனுபவங்களை வழங்குகிறார்கள் அவர்கள் தங்கள் வேலைகளை செய்யத் தேவையான திறன்களைக் கற்றுக் கொள்வதற்கும் அவர்களின் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பு இருப்பதை உறுதி செய்வதை நோக்கமாகக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு நிறுவனம் வாழ்நாள் முழுவதும் கற்றுக் கொள்வதில் உறுதியாக இருந்தால் சில பயிற்சித் திட்டங்கள் சில புத்துணர்ச்சியூட்டும் பாடநெறிகள் எப்போதும் நடந்து கொண்டிருப்பதை உறுதி செய்கின்றன பணியாளர்கள் எப்போதும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு புதிய விஷயங்களைக் கற்றுக் கொள்ளவும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பணியாளர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அது வருடத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு இரண்டு முறையாக இருக்கலாம் எனவே பணியாளர்கள் நிறுவனத்தின் இத்தகைய முயற்சிகள் மூலம் தங்களை ஊக்கப்படுத்திக் கொள்கிறார்கள் வணிக செயல்முறையில் அவுட்சோர்சிங் நிறுவனங்களில் குரல் மற்றும் உச்சரிப்பு பயிற்சி அளிக்கிறார்கள் அது மற்றொரு வகை பயிற்சித் திட்டம் ஆகும் குரல் மற்றும் உச்சரிப்பு பயிற்சியின் மிகப் பெரிய நன்மை என்னவென்றால் மிகப் பெரிய மக்கள் தொகை இருக்கும் ஒரு நிறுவனத்தில் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒருவர் எவ்வாறு பேசுவது என்பதை கற்றுக்கொள்ள முடியும் நானும் கூட பாடம் நடத்தும் போது இதேபோன்று முறையில் வேகமாக பேசினேன் ஆனால் அதன் பிறகு நான் பேராசிரியர்களில் ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் கூறிய அறிவுரைகளானது நான் பாடம் நடத்துவத்கு உதவியாக இருந்தது இப்போது ஏன் நம் குரலை அல்லது உச்சரிப்பை மாற்ற வேண்டும் என்று உங்களுக்குப் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நீங்கள் மற்றவர்களுடன் பழகும் போது இது உதவியாக இருக்கும் ஒருவர் தன்னால் இயன்றவரை பலரால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பேசுவதற்கு இது உதவுகிறது இதில் நீங்கள் பேசத் தொடங்கும் சொற்களை முடிப்பது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்றன குரல் மற்றும் உச்சரிப்பு பயிற்சியில் எப்படி தெளிவாக உச்சரிப்புடன் பேசுவது அல்லது அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள் அத்துடன் நீங்கள் ஒரு வார்த்தையைத் தொடங்கினால் அந்த வார்த்தையை நீங்கள் சரியாக முடிப்பது பற்றி சொல்லிக் கொடுப்பார்கள் ஆங்கில மொழியைப் பொறுத்தவரை நாம் மனதில் நினைப்பதை வேகமாக பேசினால் இந்த வார்த்தையை நாம் கேள்விப்பட்டதில்லையே என்று நினைக்கத் தோன்றும் அதனால் நாம் நிதானமாக பேச வேண்டும் இதன் மூலம் சொற்களை சரியாக உச்சரிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஒருவர் புரிந்து கொள்கிறார் எனவே அதை நாம் எடுத்துக் கொள்ளலாம் அல்லது அது நிறுவனங்கள் மூலம் பயிற்சி அளிக்கப்படலாம் மேலாண்மை மேம்பாட்டு திட்டங்கள் நம்மிடம் இருக்கிறது அவை அறிவு மற்றும் அணுகுமுறைகள் வழங்குவதன் மூலமும் திறன்களை அதிகரிப்பதன் மூலம் நிர்வாக செயல்திறனை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் ஆகும் இதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிறுவனத்தின் மூலோபாய தேவைகளை நாம் முதலில் மதிப்பிடுகிறோம் மேனேஜரின் தற்போதைய செயல்திறனை நாம் மதிப்பிடுகிறோம் நாங்கள் மேலாளர்களை உருவாக்குகிறோம் அடுத்தடுத்து ரோலுக்காக அல்லது தற்போதைய நிர்வாக ஊழியர்களால் வகிக்கப்படும் ரோல்களை ஏற்றுக் கொள்வதற்காக நாம் திட்டமிட்டிருக்கிறோம் வேலை பயிற்சியின் மற்றொரு நிர்வாக முறை வேலை சுழற்சி ஆகும் நான் முன்பு சொன்னது போல் வேலை சுழற்சி என்பது வணிகத்தைப் பற்றிய புரிதலை விரிவுபடுத்துவதற்கும் அவர்களின் திறன்களை சோதிப்பதற்கும் ஒரு துறையிலிருந்து மற்றொரு துறைக்கு பணியாளர்களை நகர்த்துகிறது நாம் அனைவரும் பல்வேறு செயல்பாடுகளில் பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறோம் இப்போது வேலை சுழற்சியில் என்ன நடக்கிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு சில ஊழியர்கள் ஒரு புதிய பகுதிக்கு அல்லது அதே நிறுவனத்திற்குள் வேறு ஒரு துறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் அந்த நிறுவனத்திற்கு உள்ளாகவே வேறு ஒரு துறைக்குள் செயல்பட அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்த கட்டத்தில் அவர்களின் திறமைகள் மற்றும் செயல்பாடுகள் தற்போது இருக்கும் பணியாளர்கள் அளவுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம் ஏனென்றால் அவர்களுக்கு ஒத்த பயிற்சி அல்லது ஒரியண்டேஷன் இருக்காது ஆனால் அந்த நேரத்தில் அது காணப்படும் அல்லது அவர்கள் ஏற்கனவே அறிந்தவற்றின் எளிய பொது அறிவு மற்றும் பயன்பாட்டின் மூலம் தங்களை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது இது மக்கள் ஓரளவுக்குக் கற்றுக்கொள்ள உதவுகிறது எனவே இது தான் வேலை சுழற்சி எனப்படும் கோச்சிங்க் மற்றும் அண்டர்ஸ்டடி அணுகுமுறை என்பது ஒரு மூத்த வழிகாட்டி ஒருவர் இணைக்கப்பட்டுள்ள அல்லது தொடர்பில் இருக்கும் அப்ரண்டிஸ்ஷிப் பயிற்சி பெறும் நிலைக்கு ஒத்ததாகும் இந்த வழிகாட்டியுடன் ஒருவர் பேச வேண்டியிருக்கும் போது இந்த வழிகாட்டியுடன் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது எனவே அது அடுத்த வழிமுறை ஆகும் அடுத்ததாக நாம் செயல்திறன் மிக்க கற்றல் பயிற்சி முறையைப் பற்றிப் பார்க்கலாம் செயல்திறன் மிக்க கற்றல் என்பது மேலாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தங்களது பிரச்சினைகள் மற்றும் துறைகளைத் தவிர்த்து பகுப்பாய்வு செய்வதற்கும் தீர்ப்பதற்கும் நேரம் ஒதுக்குகிறது ஆகவே செயல்திறன் மிக்க கற்றல் என்பது வேலை சுழற்சியைப் போன்றது ஆனால் வேலை சுழற்சி என்பது நீங்கள் ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்தப்படுகிறீர்கள் என்ற அர்த்தத்தில் இருந்து சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது செயல்திறன் மிக்க கற்றலில் மற்றொரு துறையின் வேலையைப் புரிந்துகொள்வதற்கும் பரிந்துரைகளை வழங்குவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது இதற்கு மூன்று கட்டங்கள் உள்ளன 6 முதல் 8 வாரங்கள் வரை கட்டமைப்பு நம்மிடம் இருக்கிறது அதில் வேலை திட்டமிடப்பட்டு தரவு சேகரிக்கப்படுகிறது மேலே பட்டியலிடப்பட்ட சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான உண்மையான வடிவமைப்பு அல்லது செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் 2 முதல் 3 நாட்கள் வரையிலான செயல்படுத்தப்படும் ஸ்தலம் நம்மிடம் இருக்கிறது பின்னர் எங்களுக்குப் பொறுப்புடைமை அமர்வுகள் உள்ளன அதில் செய்யப்பட்ட அனைத்து வேலைகளையும் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது வேலை மேலாண்மை பயிற்சி மற்றும் மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் நுட்பங்களை முடக்குதல் எனவே இந்த வேலைகளிலிருந்து விலகி இருப்பதன் மூலம் புதிய வேலைகளைப் பற்றி மேலும் அறிய பல்வேறு வழிகள் இருக்கிறது அதில் முதலாவதாக கேஸ் ஸ்டடி முறை இருக்கிறது இது ஒரு நிறுவனத்தில் இருக்கும் பிரச்சனை குறித்து எழுதப்பட்ட விளக்கத்தை ஒரு பயிற்சியாளரின் முன்வைக்கிறது பயிற்சியாளர்கள் நிலைமையை ஆராய்ந்து வழக்கைப் பகுப்பாய்வு செய்து பிரச்சனையைக் கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை மற்ற பயிற்சியாளர்களுடன் கலந்துரையாடுகிறார்கள் எனவே கேஸ் ஸ்டடி எழுத்துப்பூர்வமாக இருக்கிறது இந்த கேஸ் ஸ்டடி பயிற்சியாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன பயிற்சியாளர்கள் தங்கள் தீர்வுகளையும் இந்த வழக்குகள் பற்றிய புரிதலையும் முன்வைக்கின்றனர் அடுத்ததாக மேலாண்மை விளையாட்டுகள் அவை ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய உருவகப்படுத்தப்பட்ட சந்தை சூழ்நிலைகளை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தாக பயிற்சியாளர்கள் கருத்தரங்குகள் மற்றும் விரிவுரைகளுக்காக நிறுவனத்தை விட்டு வெளியே அனுப்பப்படலாம் அல்லது உயர்கல்வி நிறுவனங்களால் பல்கலைக்கழகம் தொடர்பான திட்டங்களை உள்ளக பயிற்சி திட்டங்களையும் வழங்கலாம் இது IIT யில் நாம் அவ்வப்போது செய்யும் ஒன்று இங்கு இது போன்ற தொடர்ச்சியான கல்வித் திட்டங்கள் உள்ளன நாங்கள் வெவ்வேறு நிறுவனங்களுக்குச் சென்று அவர்களின் குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களின் குறிப்பிட்ட தேவைகளுக்காக சிறப்புத் திட்டங்களை வழங்குகிறோம் அடுத்ததாக ரோல் பிளேயிங் ரோல் பிளேமிங் என்பது யதார்த்தமான சூழ்நிலைகளை உருவாக்கி அந்த சூழ்நிலையில் பயிற்சியாளர்கள் குறிப்பிட்ட நபர்களின் பகுதிகளை எடுத்துக்கொள்வார்கள் பின்னர் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் வெவ்வேறு பயிற்சியாளர்களின் கண்ணோட்டத்தில் சிக்கல்களை தீர்க்கிறார்கள் அடுத்ததாக நாம் பிஹேவியர் மாடலிங் பற்றி பார்க்கலாம் மாடலிங் என்றால் ஒரு விஷயத்தை வெவ்வேறு கோணங்களில் காண முயற்சிப்பது ஆகும் பயிற்சி மாடல்கள் மாடலிங் பற்றி பேசும்போது பயிற்சியளிப்பவரின் பங்களிப்பைப் பற்றி நாம் பார்க்கலாம் பயிற்சியாளர் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பயிற்சியளிப்பவர் காட்சிப்படுத்துகிறார் ரோல் - பிளேயிங் என்பது பயிற்சியாளர்களுக்கு அவர்கள் செய்யக் கேட்கப்பட்டதைச் செய்ய ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது அடுத்ததாக சமூக வலுவூட்டல் என்பது பயிற்சியாளர்களுக்கு ஒரு வலுவூட்டல் மற்றும் ஃபீட்பேக்குகளை வழங்குவது ஆகும் பயிற்சியாளர்கள் ஏற்கனவே பாத்திரத்தை வகித்துள்ளனர் அல்லது அவர்கள் தங்கள் செயல்முறையை நகலெடுத்துள்ளனர் பின்னர் அவர்கள் பயிற்சியாளரிடம் இருந்து மட்டுமல்ல அவர்களுடைய சகாக்களிடம் இருந்தும் கருத்துக்களைப் பெறுகிறார்கள் அடுத்ததாக பயிற்சியின் பரிமாற்றம் என்பது பயிற்சியாளர்கள் நிஜ வாழ்க்கையில் பயிற்சியைப் பயன்படுத்துவதாகும் எனவே அவர்கள் கற்றுக்கொண்ட அனைத்தையும் நிஜ வாழ்க்கையில் பயன்படுத்த அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது பின்னர் அவர்கள் கற்றுக் கொண்டவற்றைப் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சோதிக்கப்படுகிறார்கள் கார்ப்பரேட் யூனிவர்சிட்டியில் நம்மிடம் உள்ள மேம்பாட்டு மையங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக டாடா நிறுவனத்தில் டாடா மேலாண்மை பயிற்சி மையம் இருக்கிறது எனவே TMTC இல் பணிபுரியும் பணியாளர்களுக்கு என்று சொந்தமாக பயிற்சி மையங்களை வைத்திருக்கிறார்கள் அடுத்ததாக நிர்வாக பயிற்சியாளர்கள் இருக்கிறார்கள் அவை வெளிப்புற ஆலோசகர்களாக இருக்கின்றன ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர் போன்ற வேலைவாய்ப்பு மேலாண்மை பயிற்சி மற்றும் மேம்பாட்டுக்கு உதவும் தொழில்முறை நிறுவனங்கள் இங்கு இருக்கிறது உங்களுக்கான தனிப்பட்ட பயிற்சி திட்டத்தை எவ்வாறு உருவாக்குவது அதற்குப் பயிற்சி நோக்கங்களை அமைப்பதே முதல் படியாகும் இரண்டாவது படி விரிவான வேலை விளக்கங்களைப் பயன்படுத்துவது தேவைகள் பகுப்பாய்வு முக்கியமானது என்று நான் சொன்னது போல குறிக்கோள்களுடன் வருவது முக்கியம் அதைப் பயன்படுத்தி நீங்கள் விரிவான வேலை விளக்கத்தை எடுத்து அந்த வேலை விளக்கங்களின் தேவைகளைப் பூர்த்தி செய்து பாருங்கள் ஒரு சுருக்கமான பணி பகுப்பாய்வு பதிவு படிவத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் நிறுவனத்தை முன்னேற்றுவதாக அல்லது பயிற்சியாளர்களை மிகவும் பயனுள்ளவர்களாக மாற்றுவதற்காக அல்லது அவர்களின் செயல்திறனை மேம்படுத்த உதவுவதற்காக நீங்கள் செய்ய வேண்டியதைப் பட்டியலிடுகிறீர்கள் வேலை வழிமுறை தாளை உருவாக்குங்கள் பின்னர் வேலைகளுக்கான பயிற்சித் திட்டத்தை தொகுக்கலாம் இதுவே நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிக்கான படி நிலைகள் ஆகும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைச் சரியாக அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் எனவே உண்மையான பயிற்சி திட்டத்திற்கான செயல் திட்டத்தை திட்டமிடுதல் காலவரை முறைப்படுத்துதல் மற்றும் விவரித்தல் ஆகியவை பயிற்சி திட்டத்தில் மிகவும் முக்கியமானது ஆகும் பயிற்சி திட்டங்களை எவ்வாறு மதிப்பீடு செய்வது நீங்கள் ஒரு பயிற்சித் திட்டத்தை உருவாக்கி அதை வழங்கி இருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் அந்த பயிற்சி திட்டங்களை எவ்வாறு மதிப்பீடு செய்ய போகிறீர்கள் நாம் பயிற்சியின் விளைவுகளை எப்படி அளவிடுவது என்பதை முதலில் பட்டியலிட வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதைல் முதலாவதாக இருப்பது எதிர்வினை அவர்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சிக்கு பணியாளர்களின் எதிர்வினை என்ன என்பதை பார்க்க வேண்டும் அடுத்ததாக கற்றல் அவர்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டார்கள் என்பதை கவனித்து அதை மதிப்பிட வேண்டும் பின்னர் நடத்தையில் மாற்றம் பயிற்சியாளர்கள் கற்றுக்கொண்டவை அனைத்தும் நிறுவனத்தில் பயன்படுத்தப்பட்ட பின்னர் கிடைக்கும் வருவாயின் அடிப்படையில் இறுதி முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் இந்த விளைவுகளை அளவிடுவதற்காக ஒருவர் கேட்க வேண்டிய சில கேள்விகளானது பயிற்சியாளர்கள் குறிப்பிட்ட அளவிலான திறன் அறிவு அல்லது செயல்திறனைப் பற்றியதாக இருக்க வேண்டும் இதன் விளைவாக உண்மையில் மாற்றம் நிகழ்ந்ததா ஆம் என்றால் நீங்கள் என்ன பார்த்தீர்கள் மாற்றம் ஏற்பட்டது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் மாற்றம் பயிற்சியின் காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணமா இந்த மாற்றம் நிறுவன இலக்குகளை அடைவதற்கு சாதகமாக இருக்குமா ஆம் என்றால் உங்களுக்கு எப்படி தெரியும் அவர்கள் உண்மையில் பங்களிக்கிறார்களா அவுட் புட் வழங்கப்படும் பயிற்சிக்கு ஏற்ப அல்லது இணக்கமாக உள்ளதா அந்த பயிற்சித் திட்டத்தில் புதிதாக கலந்து கொண்டவர்களிடமும் இதே போன்ற மாற்றங்கள் ஏற்படுமா புதிய நபர்கள் பயிற்சியில் பங்கு கொண்டால் அவர்களுக்கும் அதே போன்ற முடிவுகள் கிடைத்திருக்கிறதா ஆம் அல்லது இல்லை என்ற பதிலை வைத்து தான் அந்த பயிற்சி பயனுள்ளதாக இருந்ததா இல்லையா என்பதை ஒருவர் தீர்மானிக்க முடியும் இன்றைய விரிவுரையை நாம் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இதுவரை நான் கூறியதைக் கேட்டதற்கு மிக்க நன்றி அடுத்த வகுப்பில் வேறு தலைப்பை பற்றி பார்க்கலாம்